முன்னதாக நாம் பி சி பி ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பற்றி பார்த்து வந்தோம் இது ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால் ஆகும் இந்த புரோடாகால் மற்றும் இந்த புரோடாகாலின் விளைவுகள் பற்றி விவாதித்தோம் இந்த விரிவுரையில் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரின் ஆரம்ப முடிவுகள் இன்டிபென்டன்ட் டாஸ்க் என கருதப்படுவதால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் ஒரு டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆக இருக்குமா என்பதை முடிவு செய்ய புரோடாகாலில் சில அனாலிசிஸ் செய்ய வேண்டும் டாஸ்க்குகள் ரிசோர்ஸ் ஷேரிங் செய்வதால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பயன்படுத்தி இது கவனிக்கப்படும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அனாலிசிஸ் டெட்லாக்ஸ் செயின் பிளாக்கிங்கை தடுக்கிறது இவை சிம்பிள் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் உடைய முக்கிய பிரச்சினைகளாக இருந்தன இது செமாஃபோர் போன்ற சிம்பிள் ரிசோர்ஸ் ஷேரிங் ஸ்கீம் பயன்படுத்தினால் எழும் பிரச்சனையான அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷனை தடுக்கிறது மேலும் இது இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன்களை கட்டுப்படுத்துகிறது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் இல் ஏற்படக்கூடிய இன்வர்ஷன் வகைகளைப் பார்ப்போம் அதன் அடிப்படையில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளின் காரணமாக ஒரு டாஸ்க்கை பிளாக் செய்யக்கூடிய மேக்ஸிமம் டைமை நாம் தீர்மானிக்க முடியும் இதன் மூலம் ஒரு டாஸ்க் செட் ரிசோர்ஸ் ஷேரிங் அடிப்படையில் ஸ்கேட்யூலபில் ஆகுமா என்று நாம் சரி பார்க்கலாம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலில் 3 முக்கிய வகை இன்வர்ஷன் உள்ளன முதலாவதாக டைரக்ட் இன்வர்ஷன் இதில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஹோல்ட் செய்வதால் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குக்காக காத்திருக்கிறது இரண்டாவதாக இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் இதில் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் ஆகிறது ஏனெனில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளின் இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் காரணமாக ப்ரையாரிட்டி என்ஹான்ஸ் செய்ய பட்டுள்ளது இறுதியாக அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஒரு ரிசோர்ஸ் கிடைத்தாலும் கூட ஒரு டாஸ்க் அதை பயன்படுத்த முடியாது ஏனெனில் அது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஆல் தடுக்கப்படுகிறது ஏனெனில் ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கையில் டாஸ்க் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் உடன் சரிபார்க்கப்படுகிறது மற்றும் டாஸ்க் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங்கிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அது ரிசோர்ஸ்சை ஆக்சஸ் செய்ய அனுமதிக்கப்படாது இது டெட்லாக் பிரேவென்ஷன் இல் பயன்படுத்தப்படும் ஸ்கீம் ஆகும் ஏனெனில் ஒரு ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கிறது மற்றும் அது கிராண்ட் செய்யபட்டால் அது டெட்லாக்கை ஏற்படுத்தலாம் ஏற்படக்கூடிய வெவ்வேறு இன்வர்ஷன்களின் கால அளவு மற்றும் வெவ்வேறு இன்வர்ஷன்களை ஏற்படுத்தக் கூடிய டாஸ்க்குகள் பின்வருமாறு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் TL ஒரு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் CRஐ வைத்திருக்கும்போது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கும் ரிசோர்ஸ் தேவைப்படுவதால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் அதன் பயன்பாடுகளை பூர்த்தி செய்து ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்ய வேண்டி காத்திருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் டைரக்ட் இன்வர்ஷன் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு டாஸ்க்கிற்கு ஏற்படக்கூடிய டைரக்ட் இன்வர்ஷன் மாற்றங்கள் அடையாளம் மற்றும் அதன் இன்வர்ஷன் டைம் கண்டறிய பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் செட்ஸ்டில் 6 பணிகள் உள்ளன மற்றும் பயன்படுத்தப்படும் ரிசோர்ஸ் பின்வருமாறு குறிக்கப்படுகிறது 3 ரிசோர்ஸ்கள் R1 R2 மற்றும் R3 உள்ளன R1 ஐ T2 2 யூனிட்ஸ் மற்றும் T1 5 யூனிட்ஸ் பயன்படுத்துகிறது R2 T1 மூலம் 1 யூனிட் மற்றும் T4 மூலம் 5 யூனிட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது R3 T2 ஆல் 10 யூனிட்ஸ் மற்றும் T6 ஆல் 8 யூனிட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது இந்த அப்ளிகேஷனில் ஏற்படக்கூடிய டைரக்ட் இன்வர்ஷன் 6 டாஸ்க்குகள் இருக்கும் மற்றும் வளத்தின் பயன்பாடுகள் வழங்கப்படுகின்ற இடத்தில் அடையாளம் காணப்பட வேண்டும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் தான் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் இன்வர்ஷன் ஏற்பட காரணமாக அமைகிறது எனவே T2 ஏற்கனவே ரிசோர்ஸ் R1 ஐ பயன்படுத்தும்போது T1 R1 கணக்கில் 2 யூனிட்ஸ் டைரக்ட் இன்வர்ஷன் உட்படுகிறது இதேபோல் T2 T6 இன் கணக்கில் R3 ஐப் பயன்படுத்தி 8 யூனிட்டுகளுக்கு இன்வர்ஷன் பாதிக்கப்படும் மேலும் வர்ஸ்ட் கேசில் T1 T4 கணக்கில் R2 ஐப் பயன்படுத்தி 5 யூனிட்டுகளுக்கு இன்வர்ஷன் எதிர்கொள்ளும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும் போது மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் அந்த ரிசோர்ஸ்சிற்கு காத்திருக்கும் போது இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் நிகழும் அவ்வாறான நிலையில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டிக்கு சமமாக மேம்படுத்தப்படும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சிற்கு காத்திருக்கும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியைப் பெறுகிறது ஆனால் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் உள்ளன அவை CPU ஐப் பயன்படுத்த விரும்புவதால் ரிசோர்ஸ் தேவையில்லை ஆனால் CPUஐப் பயன் படுத்துவதில் இருந்து தடுக்கப்படுகின்றன ஏனெனில் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலில் இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் காரணமாக லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி மேம்படுத்தப்பட்டுள்ளது இது இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் விளக்கமாகும் பின்வருவது ஒரு சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஏற்படுமா அது எவ்வளவு காலம் ஏற்படக்கூடும் என்பதை அடையாளம் காண வேண்டும் இது ஒரு இன்வர்ஷன் எடுத்துக்காட்டு அங்கு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை வைத்திருக்கிறது மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் அதற்காகக் காத்திருக்கிறது எனவே லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ப்ரையாரிட்டி ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ப்ரையாரிட்டிக்கு சமமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் CPU ஐப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி மேம்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் உருவாகிறது பின்வரும் வழக்கில் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் நமக்கு 6 பணிகள் உள்ளன பணிகளின் ப்ரையாரிட்டி இறங்கு வரிசையில் உள்ளன அதாவது T1 மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி T2 இரண்டாவது மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி T3 மூன்றாவது மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி மற்றும் T6 இங்கே மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி அங்கு 3 வளங்கள் R1 R2 R3 மற்றும் டாஸ்க்குகள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் குறிப்பிட்ட நேரத்தை அம்புடன் இணைந்த எண் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதாவது T1 R1 ஐ 5 யூனிட்ஸ் பயன்படுத்துகிறது T2 R1 ஐ 2 யூனிட்ஸ் பயன்படுத்துகிறது மற்றும் அது தொடர்கிறது இந்த அப்ளிகேஷனில் ஏற்படக்கூடிய இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றங்களை பின்வருமாறு அடையாளம் காணலாம் T2 R1 ஐப் பயன்படுத்தும் போது T1 R1 ரிசோர்ஸ்சை பிளாக் செய்யும் போது T2 இன் ப்ரையாரிட்டி T1க்கு சமமாக என்ஹான்ஸ் செய்ய படுகிறது ஆனால் T3 T4 T5 T6 டாஸ்க்குகளுக்கு இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் எதுவும் இருக்காது ஏனெனில் T2 மற்ற T3 T4 T5 T6 உடன் ஒப்பிடும்போது ஏற்கனவே அதிக ப்ரையாரிட்டி வைத்திருக்கிறது இது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கு இன்வர்ஷனை ஏற்படுத்தாது T1 மற்றும் T2ஆல் இங்கு பயன்படுத்தப்படும் ரிசோர்ஸ் மற்ற டாஸ்க்குகளுக்கு எந்தவொரு இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனையும் ஏற்படுத்தாது ஏனெனில் அவை ஏற்கனவே ஹய் ப்ரையாரிட்டி கொண்டுள்ளன ரிசோர்ஸ் R2 விற்கு T4 R2 ஐப் பயன்படுத்தும் போதும் மற்றும் T1 காத்திருக்கும்போதும் T4 இன் ப்ரையாரிட்டி T1 ஐ விட அதிகரிக்கும் T2 மற்றும் T3 டாஸ்க்குகள் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுகின்றன ஏனெனில் T4 இன் ப்ரையாரிட்டி T1 ஐ விட அதிகரிக்கப்படுகிறது எனவே T2 மற்றும் T3 ஆகியவை CPU ஐப் பயன்படுத்துவதில் இருந்து பிளாக் செய்யப்படுகின்றன ஆனால் T2 மற்றும் T3 ஆகியவை இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றங்களை மேக்ஸிமம் 5 யூனிட்ஸ் அனுபவிக்கக்கூடும் T6 R3 பயன்படுத்தும் போதும் மற்றும் T2 காத்திருக்கும் போதும் T6 இன் ப்ரையாரிட்டி T2 விற்கு சமமாக என்ஹான்ஸ் செய்யபடும் T6 ஐவிட அதிக ப்ரையாரிட்டி உள்ள ஆனால் T2 ஐவிட குறைவாக ப்ரையாரிட்டி உள்ள T3 T4 T5 டாஸ்க்குகள் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றங்களால் 8 யூனிட்ஸ் பாதிக்கப்படுகின்றன ஏனென்றால் T6 அதிகபட்சம் 8 யூனிட்ஸ் பயன்படுத்தலாம் மேலும் இந்த 3 டாஸ்க்குகளும் அதிகபட்சம் 8 யூனிட்ஸ் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் காரணமாக பாதிக்கப்படும் அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மூன்றாவது வகை இன்வர்ஷன் ஆகும் இது டெட்லாக் அவாய்டன்ஸ் இன்வர்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கையில் அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் உடன் ஒப்பிடப்படுகிறது மற்றும் அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங்யை விட அதிகமாக இருந்தால் அல்லது அது கரண்ட் சிஸ்டம் சீலிங் செட் செய்த டாஸ்க் ஆக இருந்தால் மட்டுமே அதற்கு ஒரு ரிசோர்ஸ் வழங்கப்படுகிறது இல்லையெனில் ரிசோர்ஸ் பயன்படுத்த படாமல் இருந்தாலும் அது இன்னும் ரிசோர்ஸ்சை ஆக்சஸ் செய்ய அனுமதிக்கப்படாது இதன் மூலம் அது அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுகிறது எனவே இது டெட்லாக் அவாய்டன்ஸ் இன்வர்ஷன் அல்லது சீலிங் ரிலேட்டட் இன்வர்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ் CR1 ஐப் பயன்படுத்துகிறது ஆனால் சில நேரங்களில் ப்ரையாரிட்டி 10 கொண்ட ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கால் CR1 பயன்படுத்தப்படுகிறது எனவே CR1 இன் சீலிங் 10 ஆகிறது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ் இருக்கும்போது பயன்படுத்துகிறது மற்றும் கரண்ட் சிஸ்டம் சீலிங் 10 ஆக அமைக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் ப்ரையாரிட்டி 8 கொண்ட ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்யை விட அதிகமாகும் பின்னர் அது எக்சீக்யூட் செய்ய தொடங்கும் சற்று நேரம் கழித்து ரிசோர்ஸ் CR2 தேவைப்பட்டால் மேலும் CR2 கிடைத்தாலும் ரிசோர்ஸ் வழங்கப்படாது ஏனென்றால் TH இன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் ஆன 10 உடன் ஒப்பிடப்படும் கரண்ட் சிஸ்டம் சீலிங்கை விட ப்ரையாரிட்டி குறைவாக இருப்பதால் அதற்கு பயன்படுத்த படாமல் ஐடில் ஆக கிடக்கும் ரிசோர்ஸ்சிற்கு ஆக்சஸ் வழங்கப்படாது எனவே இது ஒரு அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஆகும் அதே எடுத்துக்காட்டில் ஏற்படக்கூடிய அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றங்கள் அடையாளம் காணப்பட்டு இங்கே அனாலிசிஸ் செய்யப்படுகிறது T1 மற்றும் T2 ஆல் R1 பயன்படுத்த படுவதும் அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஏதேனும் உள்ளதா என்பதே இங்கு எழும் முக்கிய கேள்வி ஆகும் பதில் இல்லை ஏனெனில் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் மூலம் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு இன்வர்ஷன் ஏற்படாது T4 R2 ஐப் பயன்படுத்தும் போது கரண்ட் சிஸ்டம் சீலிங் 1க்கு சமமாக செட் செய்யப்படும் ஏனெனில் T1 R2ஐ பயன்படுத்துகிறது மேலும் R2 உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ 1 ஆகும் இதனால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் 1க்கு செட் செய்யப்படுகிறது T2க்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுகிறது அது R1 அல்லது R3 ஆக இருக்கலாம் மேலும் அதற்கு ரிசோர்ஸ் வழங்க படாததால் அது ப்ளாக் செய்ய படுகிறது இதனால் T2 T4 காரணமாக 5 யூனிட்ஸ் வரை அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மூலம் பாதிக்கப்படலாம் ரிசோர்ஸ் R3 ஐப் பொறுத்தவரை அதைப் T6 பயன்படுத்தும் போது கரண்ட் சிஸ்டம் சீலிங் 2 ஆக செட் செய்யப்படும் ஏனெனில் R3 உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ 2 ஆகும் ஆனால் அந்த நேரத்தில் T4 க்கு ரிசோர்ஸ் R2 தேவை T4 இன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் ஆன 2 உடன் ஒப்பிடுகையில் இதற்கு ரிசோர்ஸ் மறுக்கப்படும் எனவே T4 R3 பயன்படுத்தி T6 காரணமாக அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் உட்படும் மற்றும் இதற்கு பீரியட் 8 இருக்கும் T1 அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மேற்கொள்ளாது ஏனெனில் T1 இன் ப்ரையாரிட்டி சிஸ்டம் சீலிங்கை விட அதிகமாக இருப்பதால் R1 ஆல் கிராண்ட் செய்யப்படும் T2 R1 போன்ற ஒரு ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கையில்அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் க்கு சமமாக இருப்பதால் இது ரிசோர்ஸ் R1 ஐ ஆக்சஸ் செய்ய அனுமதிக்கப்படாது இதனால் T2 அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படலாம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலில் டாஸ்க்குகள் சிங்கிள் பிளாக்கிங் ஆக உள்ளன அதாவது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை வைத்திருப்பதால் டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பிளாக் செய்தால் அதற்கு தேவைப்படும் மற்றொரு ரிசோர்ஸ்சை அது பிளாக் செய்யாது ஒரு பணிக்கு 2 ரிசோர்ஸ்கள் R1 மற்றும் R3 தேவை மற்றும் T2 அல்லது T4ஐ எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இங்கு T2விற்கு 2 ரிசோர்ஸ்கள் தேவைப்படுவதால் T2 ரிசோர்ஸ் R1 ஐப் பெற்றவுடன் கரண்ட் சிஸ்டம் சீலிங் ஏற்கனவே 1 க்கு சமமாக இருக்கும் இதனால் மற்ற டாஸ்க் ரிசோர்ஸ்சை வழங்க அனுமதிக்க முடியாது இதேபோல் T2 R3 ஐ வைத்திருந்தால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் 2 க்கு சமமாக அமைக்கப்படும் T4 போன்ற லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் மற்றொரு ரிசோர்ஸ்சை எடுக்க முடியாது இந்த அவாய்டன்ஸ் க்ளாஸ் காரணமாக ஒரு டாஸ்க்கை ஒரு ரிசோர்ஸ்சிற்கு ஒரு முறை மட்டுமே பிளாக் செய்ய முடியும் மற்ற லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குளால் தடுக்கப்படாது அதற்கான இணை ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அதன் எக்சீக்யூசன் போது டஜன் கணக்கான ரிசோர்ஸ்சை பயன்படுத்தினாலும் அது அதிகபட்சமாக ஒரு இன்வர்ஷன் மட்டுமே உட்படுத்தப்படுகிறது என்று கூறலாம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் டெட்லாக் இல்லாதது ஆனால் வெவ்வேறு டாஸ்க்குகள் ஒன்றுடன் ஒன்று ரிசோர்சின் ஒரு பகுதியை வைத்திருக்கும்போது பின்னர் மற்றொன்று ரிசோர்ஸ்சை வெளியிடுவதற்காக காத்திருக்கிறது எனவே அவை பரஸ்பரம் காத்து இருக்கின்றன எனவே டெட்லாக் ஏற்படுகிறது என்றும் வாதிடலாம் ஆனால் இங்கே இந்த நிலைமை ஏற்படாது ஏனெனில் ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பெற்றவுடன் அதன் ப்ரையாரிட்டி வேல்யூ கரண்ட் சிஸ்டம் சீலிங் வேல்யூ கொண்டு செட் செய்யப்படுகிறது எனவே மற்ற டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங்கை விட குறைவாக இருந்தால் அது ரிசோர்ஸ்சை ஆக்சஸ் செய்ய அனுமதிக்கப்படாது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பின்வரும் முறையிலும் தவிர்க்கப்படுகிறது ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும் போது மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்கும்போது இதற்கிடையில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி காத்திருக்கும் பணிக்கு சமமாக மேம்படுத்தப்பட்டு இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் பயன்படுத்துவதை பிரீஎம்ட் செய்யலாம் ஆனால் இங்கே ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஆகியவற்றில் உள்ள இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் காரணமாக லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் அன்பவுண்டட் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுத்த முடியாது ஏனெனில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஏற்கனவே அதிகரித்துள்ளது மற்றும் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் உண்மையில் CPU பயன்பாடுகளிலிருந்து அதை பிரீஎம்ட் செய்ய முடியாது இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் காரணமாக லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி மேம்படுத்தப்பட்டு இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்ய முடியாது எனவே அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படாது ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை ஒரு முறை மட்டுமே பிளாக் செய்யும் மேலும் பின்னர் இதே ஆதாரம் வெவ்வேறு ரிசோர்ஸ்களுக்கு பல முறை பிளாக் செய்யாது என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது எனவே செயின் பிளாக்கிங் தவிர்க்கப்படுகிறது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பயன் படுத்த படும்போது கால அளவைக் கண்டுபிடிப்பதற்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்வர்ஷன் மாற்றங்களையும் ஒரு டாஸ்க் எந்த அளவிற்கு இன்வர்ஷன் காரணத்தால் பாதிக்கப்படக்கூடும் என்பதையும் கண்டறிவதற்கான ஒரு பயிற்சி கீழே உள்ளது இங்கே நாம் 6 டாஸ்க்குகளை கொண்டுள்ளோம் இதில் T1 ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆகும் அதே நேரத்தில் T6 மிகக் குறைவானது மற்றும் டாஸ்க்குகள் அவற்றின் ப்ரையாரிட்டியின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன மேலும் 3 ரிசோர்ஸ்கள் R1 R2 R3 உள்ளன மேலும் அவற்றிற்கு ரிசோர்ஸ் தேவைப்படும் காலத்தை அம்புக்குறி குறிக்கிறது முதலில் டைரக்ட் பிளாக்கிங் அடையாளம் காணப்படும் பின்னர் பணிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு டைரக்ட் பிளாக்கிங்கிற்கு உட்படும் இங்கே T1 ரிசோர்ஸ் R1 ஐப் பயன்படுத்துகிறது மற்றும் T2 ஏற்கனவே ரிசோர்ஸ்சை பயன்படுத்துகிறது என்றால் அது 2 யூனிட்ஸ் காத்திருக்க வேண்டும் இதேபோல் T3 R1 ஐப் பயன்படுத்துகிறது எனவே T1 ஆனது 8 யூனிட்ஸ் T3 காரணமாக இன்வர்ஷன் க்கு உட்பட வேண்டியிருக்கும் ஏற்கனவே 8 யூனிட்ஸ் ரிசோர்ஸ் R1 ஐப் பயன்படுத்தும் T3 கணக்கில் T2 இன்வர்ஷன்க்கு உட்படுத்தப்படலாம் T3 1 யூனிட் T4 கணக்கில் இன்வர்ஷன்க்கு உட்படுத்தப்படலாம் அதேபோல் T4 8 யூனிட்ஸ் T6 கணக்கில் இன்வர்ஷன்க்கு ஏற்படுத்தலாம் பல்வேறு வகையான இன்வர்ஷன் அதாவது டைரக்ட் இன்ஹெரிடன்ஸ் மற்றும் அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் கொடுக்கப்பட்ட அட்டவணையின் உதவியுடன் கணக்கிடப்படலாம் T2 கணக்கில் T1 2 யூனிட்ஸ் இன்வர்ஷன் ஏற்படுகிறது மேலும் இது T3 இன் கணக்கில் 8 யூனிட்ஸ் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படும் T2 T3 இன் கணக்கில் 8 யூனிட்ஸ் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படலாம் மற்றும் T3 வள R2 ஐப் பயன்படுத்தி T4 இன் கணக்கில் 1 யூனிட் இன்வர்ஷன் செய்யப்படலாம் மற்றும் T4 ஆனது R3 ஐப் பயன்படுத்துகிறது இது T6 இன் கணக்கில் 8 யூனிட்ஸ் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படும் அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் பற்றி அடுத்த விரிவுரையில் பார்ப்போம்